வணக்கம் மற்றும் குறுகிய தொகுதிக்கு வரவேற்கிறோம் டிஜிட்டல் தகவல்தொடர்புகள் அல்லது ஆப்டிகல் தகவல்தொடர்புகளைப் பற்றி மேலும் படிக்க எங்களுக்கு தேவையான சிக்னல்கள் மற்றும் பிரதிநிதித்துவத்தின் சில கருத்துக்களை நாங்கள் மதிப்பாய்வு செய்வோம் சிக்னல்களை நாங்கள் கருதுகிறோம் என்று கூறி ஆரம்பிக்கிறேன் சிக்னல் என்று நான் கூறும்போது உங்களுக்குத் தெரியும் ஒரு அலைவடிவத்தைப் பற்றி நீங்கள் நினைப்பீர்கள் இது நேரத்தைப் பொறுத்து இருக்கும் மேலும் இது s போன்ற நேரத்துடன் மாறிக்கொண்டே இருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த சிக்னல்களை காப்புப்பிரதி எடுக்க வெக்டர்களாக நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் ஒரு சிக்னல் ஒரு வெக்டர் என்ற கருத்து தகவல் தொடர்பு அமைப்புகளில் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது சிக்னல்களைப் பற்றி சிந்திக்க அனுமதிக்கிறதுஅவை நேரத்தின் சில தொடர்ச்சியான செயல்பாடுகளாக நாங்கள் கருதுகிறோம் வெக்டர்களைப் பொறுத்தவரை சில வடிவியல் உடமைகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இது ஒரு வழியாகும் டிஜிட்டல் தகவல் தொடர்பு அமைப்புகளை மேலும் பகுப்பாய்வு செய்ய அனுமதிக்கும் சிக்னல்கள் என்ன மற்றும் அந்த யோசனைகளை சுருக்கமாக மதிப்பாய்வு செய்யவும்வெக்டர்களுடன் சிக்னல்களை நாங்கள் அடையாளம் காண்கிறோம் இது தொடங்குவதற்கு இப்போது நாம்முதலில் ஒரு சில காரணிகளை அல்லது வெக்டர்களின் உரிமைகளுடன் செல்லும் சில உண்மைகளை சுருக்கமாக மறுபரிசீலனை செய்வோம் எனவே ஒரு வெக்டர் என்று நாம் கூறும்போது நம் மனதில் தோன்றும் உடனடி விஷயம் வேகம் போன்ற இயற்பியல் அளவுகளாகும் இந்த வேகம் இரண்டையும் கொண்ட அளவு எனவே கார் ஒரு குறிப்பிட்ட திசையில் மணிக்கு 60 கிமீ வேகத்தில் நகர்கிறது என்று நாங்கள் கூறுகிறோம் அதனால் அதன் அளவு பெரிய பகுதியாகவும் அது கன்னியாகுமரியிலிருந்து டெல்லிக்கு நகர்கிறதா என்பதற்கான திசையாகவும் இருக்கும் இந்நிலையில் அவர்கள் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்வதைப் பற்றி சிந்திக்கலாம் அல்லது திசையின் பகுதி வெக்டர்களின் திசை மதிப்பு என்று வேறு எந்த திசை இயக்கத்தையும் நீங்கள் நினைக்கலாம் ஆகவே இந்த அளவு வெக்டர் என்று அழைக்கப்படுகிறது அது அளவு மற்றும் திசை அளவு இரண்டையும் கொண்டிருக்கும்போது மட்டுமே குறிப்பிடப்பட முடியும் அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வெப்பநிலை போன்ற அளவைக் கொண்டு மட்டுமே குறிப்பிட முடியும் இது அளவிடுதல் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த வெக்டர் உங்களிடம் காரின் வேகத்திற்கு ஒரு அளவு இருந்தால் அது 60 கிமீ மணி ஆகும் எனவே நீங்கள் வேகத்தைக் குறிப்பிடும்போது நீங்கள் வழக்கமாக திசையைக் குறிப்பிட மாட்டீர்கள் இருப்பினும் நீங்கள் வேகத்தைக் குறிப்பிடும்போது நீங்கள் இரண்டையும் குறிப்பிடுகிறீர்கள் அது அளவு மற்றும் திசை இப்போது இது வெக்டர்களைப் பற்றிய நமது சிந்தனையில் மிகவும் அடிப்படையான ஒன்று ஆனால் இந்த வெக்டரின் பிற பிரதிநிதித்துவங்களும் எங்களிடம் உள்ளன எனவே ஒரு வெக்டரை குறிக்கும் ஒரு வடிவியல் வழியில் ஒரு அம்புக்குறியை வரைய வேண்டும் இதில் அம்புக்குறியின் தலை மற்றும் அம்புக்குறியின் வால் உள்ளது தலை மற்றும் வால் இடையே இந்த குறிப்பிட்ட தூரத்தை அறியக்கூடிய இந்த அம்புக்குறியின் நீளம் வெக்டர் இன் அளவு அல்லது வெக்டரின் நீளம் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு வெக்டரின் வரைகலை அல்லது காட்சி பிரதிநிதித்துவத்தை நாம் கொண்டிருக்கலாம் அதில் வெக்டரின் தலையைக் குறிப்பிடுகிறோம் இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான தூரம் அல்லது வெக்டரின் நீளம் இந்த வெக்டரின் நீளம் என்று அழைக்கப்படும் சில நேரங்களில் நீங்கள் ஒரு வெக்டர் அல்லது ஒரு அம்புக்குறியை வைக்கும் ஒரு அளவிடுதல் மற்றும் ஒரு வெக்டர் ஆகியவற்றை வேறுபடுத்துவதற்காக இந்த வெக்டரை v என நாம் அழைக்கும் வெக்டர்களில் ஒன்றாக திசைவேகத்தைப் பற்றிப் பேசியதால் எடுத்துக்காட்டுகளுக்கு எங்கள் வெக்டர்க்கான பெயரைக் கொடுப்பதை இப்போது நீங்கள் அறியலாம் அச்சில் நீங்கள் v ஐ எழுதுவீர்கள் அதன் அடிப்படையில் தைரியமான முகம் உங்களுக்குத் தெரியும் எனவே அந்த வடிவத்தை வேறுபடுத்துவதற்காக அளவுகோலை உருவாக்குகிறது எனவே நான் இந்த பட்டியை ஒரு அளவுக்கு மேல் பயன்படுத்துவேன் அது ஒரு வெக்டர் என்று பொருள் எனவே இந்த வெக்டரை நான் இங்கே ஒரு குறிப்பிட்ட திசையாக வரைபடமாக்கியுள்ளேன் மேலும் இது வெக்டர் V ஆல் வழங்கப்பட்ட ஒரு நீளத்துடன் உள்ளது இந்த வெக்டர்க்கு நான் பெயரிடுவதற்கான வழி இதுதான் பின்னர் வெக்டரின் நீளத்தை நான் குறிப்பிடலாம் அல்லது வெக்டரை இடையில் இணைப்பதன் மூலம் வெக்டரின் நீளத்தைக் குறிப்பிட ஒரு சிறப்பு சின்னத்தைப் பயன்படுத்துவேன் மேலும் தொழில்நுட்ப மொழியில் நாம் எழுதிய இந்த குறிப்பிட்ட அளவு வெக்டரின் விதிமுறை என அழைக்கப்படுகிறது மேலும் சில நேரங்களில் நெறிமுறை சம்பவம் இது ஒரு நெறிமுறை ஸ்கொயர் ஆகும் என்பதை நீங்கள் விரைவில் பார்ப்பீர்கள் எனவே நீங்கள் விதிமுறைகளை அடிப்படையில் நீளமாக நினைக்கலாம் நாங்கள் போகாத எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதில் நாங்கள் மிகவும் தொழில்நுட்பமாக செல்ல விரும்புகிறோம் எனவே இது ஒரு வெக்டர் v அங்கு ஒரு பட்டியைக் கொண்டுள்ளது மற்றும் வெக்டரின் நீளம் இந்த குறிப்பிட்ட அளவைக் குறிக்கிறது நீங்கள் இப்போது இரண்டு வெக்டர்கள் இருக்கும்போது இதை நாம் வழக்கமாக அழைக்கிறோம் இதை நாம் வெக்டர் என்று சொல்லலாம் பின்னர் எனக்கு ஒரு வெக்டர் இருக்கிறது இரண்டிற்கும் இடையே ஒருவித வரைகலை உறவு இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த இரண்டு வெக்டர்கள் v மற்றும் u எழுதப்பட்டிருக்கும் வழி இருவருக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட கோணம் இருப்பதை நீங்கள் காணலாம் இருப்பினும் நீங்கள் அதை அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது இரண்டு வெக்டர்களுக்கு இடையிலான கோணத்தைக் கண்டுபிடிப்பதற்கும் அதன் பின்னால் உள்ளுணர்வைக் கண்டுபிடிப்பதற்கும் கணித ரீதியாக ஒரு வெக்டர் u அல்லது வெக்டர் v ஐ இணையாக நழுவ விடலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட திசையில் நான் வெக்டரின் நீளத்தை மாற்றாதவரை வெக்டரின் நீளம் மாறாமல் இருக்கும் வரை நீங்கள் அதை இணையாக சரியலாம் பின்னர் மேலும் கீழும் சரியலாம் நன்றாக மாறவில்லை என்று நீங்கள் செய்யும்போது நீங்கள் உண்மையில் இயற்பியல் வெக்டரை மாற்றுகிறீர்கள் என்றால் உதாரணமாக இந்த திசையில் செல்லும் ஒரு காரைக் குறிக்கிறது பின்னர் இணையாக u நகரும் எனவே உருவாக்குவதற்கு வேறு ஒன்றைப் பயன்படுத்துவோம் என்று கூறுவோம் எனவே இது நகர்த்தப்பட்ட வெக்டர் u ஆக இருக்கும் இது நகர்த்தப்பட்ட வெக்டர் இந்த இரண்டு வெக்டர்கள் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் ஏனெனில் இது இந்த சாலையில் ஒரு காரைக் குறிக்கும் இந்த நகர்த்தப்பட்ட வெக்டர் அதே திசையில் ஒரு காராக இருக்கும் ஆனால் அது இணையான சாலையில் இருக்கும் அல்லது அது மற்ற சாலையில் இருக்கும் அவை வேறுபட்டவை ஆனால் கணித ரீதியாக இருக்கலாம் அவை ஒரே மாதிரியானவை எனவே வெக்டர் u வெக்டர் u க்கு சமமாக நகர்த்தப்படுகிறது எனவே இது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று இந்த வெக்டர் ஐ மேலும் கீழும் சரியலாம் எனவே நீங்கள் உண்மையில் இங்கேயே இதைச் செய்திருக்கலாம் உதாரணமாக நீங்கள் இந்த வெக்டர் எடுத்து அதை இங்கே கீழ் சறுக்கி விடலாம் இதனால் இது புதிய வெக்டர் ஆகிவிடும் நான் ஏன் இதை எல்லாம் செய்கிறேன் ஏனெனில் இது எனது பகுப்பாய்வை எளிதாக்குகிறது அல்லது வெக்டர்கள் v மற்றும் u இரண்டையும் பொதுவான தோற்றம் கொண்டதாகக் கருதினால் அது எனது புரிதலை எளிதாக்குகிறது ஆகவே நான் இரண்டு வெக்டர்களைக் கொண்டுவந்தால் அவை இடம்பெயர்ந்து பிரிக்கப்படுகின்றன ஆனால் அவற்றின் தலைகள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வெட்டுகின்றன இது பொதுவான தோற்ற புள்ளியாகும் பின்னர் இரண்டு வெக்டர்களுக்கு இடையிலான கோணத்தைப் பற்றி நான் பேச முடியும் எனவே நான் வெக்டர் v இலிருந்து அல்லது வெக்டர் u இலிருந்து கோணத்தை அளவிட முடியும் இந்த கோணத்தை θ if θ 0 by ஆல் குறிக்கிறேன் வெக்டர் v மற்றும் வெக்டர் u ஆகியவை ஒரே திசையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் அப்போது கோணம் 0 θ 180 if என்றால் வெக்டர் v வெக்டர் u க்கு நேர்மாறாக இருக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன் Θ 90ᴼ போது என்ன நடக்கும் பின்னர் செங்குத்து வழக்கு என்று அழைக்கப்படும் அல்லது வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு மற்றொரு பெயர் ஒருவருக்கொருவர் ஆர்த்தோகனல் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் இரண்டிற்கும் இடையேயான கோணம் 0 க்கு சமமாக இருக்கும்போது வெக்டர் v வெக்டர் u க்கு ஆர்த்தோகனலாக இருக்கும் நிச்சயமாக நான் எழுதிய வழியில் நான் வெக்டர் u இன் தலையை வெக்டர் v இன் வால் மீது வைத்துள்ளேன் இந்த வெக்டர் u ஐ இணையாக நகர்த்த முடியும் பின்னர் இதை இந்த வழியில் எழுதலாம் எனவே நான் முன்பு கூறியது போல இந்த இரண்டு வெக்டர்களும் ஒன்றுக்கொன்று சமம் எனவே செங்குத்து விஷயத்தை வரையறுக்கும் இந்த இரண்டிற்கும் இடையிலான கோணம் 90ᴼ ஆகும் எனவே இந்த இரண்டு கோடுகள் அல்லது இந்த இரண்டு வெக்டர்களுக்கு இடையிலான கோணம் அடிப்படையில் 90ᴼ ஆகும் இதனுடன் தொடர்புடைய மற்றொரு கருத்து உள்ளது இது மிகவும் முக்கியமானது இந்த பின்வரும் கேள்வியை நாங்கள் கேட்கிறோம் பொதுவாக எனக்கு ஒரு வெக்டர் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் வெக்டர் v மற்றும் பொதுவாக எனக்கு ஒரு வெக்டர் u உள்ளது இப்போது இந்த இரண்டு வெக்டர்களுக்கும் பொதுவான தோற்றம் உள்ளது இதை நான் o ஆல் குறிக்கிறேன்v இல் உள்ள u இன் அளவு என்ன என்று நான் கேட்டால் இது கேட்பது சற்று விசித்திரமான கேள்வியாகத் தெரிகிறது ஒரு முழு பதிலுக்காக ஒரு வெக்டர் மற்றொரு வெக்டரில் எவ்வாறு இருக்க முடியும் என்பதை நான் கொண்டிருக்க வேண்டும் வெக்டர் இடம் என்று அழைக்கப்படும் ஒரு கோட்பாட்டிற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஆனால் குறுகிய பதில் அது u இலிருந்து 'v க்கு செங்குத்தாக கைவிடுவதை நான் கருத்தில் கொண்டால் இந்த குறிப்பிட்ட நீளம் 'v உடன் உள்ள 'u அளவைக் குறிக்கும் என்பதைக் காண்கிறேன் முந்தைய வகுப்புகளில் ஒரு வெக்டரை சிதைப்பது என்று அழைக்கப்படும் இந்த வார்த்தையை நீங்கள் நன்கு அறிந்திருக்கலாம் நீங்கள் ஒரு வெக்டரை சிதைக்கும்போது நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் நீங்கள் வெக்டர் 'u ஐ எடுத்து இந்த குறிப்பிட்ட கிடைமட்ட வெக்டர் உடன் சிதைத்துருப்பீர்கள் மற்றும் செங்குத்து வெக்டர் மற்றும் இந்த விஷயத்தில் கிடைமட்ட வெக்டர் 'v மற்றும் நீங்கள் பெற்ற இந்த நீளம் இந்த ஆரஞ்சு நிறத்தில் காட்டப்படுவது 'u உடன் 'u இன் அங்கமாக இருக்கும் அந்த நீளத்தை நான் எவ்வாறு பெறுவது இரண்டிற்கும் இடையேயான கோணம் θ என்று வைத்து கொள்வோம் பின்னர் இரண்டு வெக்டர்களின் புள்ளி தயாரிப்பு எனப்படுவதை நீங்கள் வரையறுக்கிறீர்கள் இது புள்ளி தயாரிப்புக்கான ஒரு குறியீடாகும் இந்த குறியீட்டை நீங்கள் நன்கு அறிந்திருக்கலாம் ¿ 'u V ¿ இந்த குறியீடும் சில நேரங்களில் பயன்படுத்தப்படுகிறது நீளம் l க்கு பதிலாக கமாவுடன் இவை பொதுவாக இவை உள் தயாரிப்புகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இது குறியீடாகும் பொதுவாக குவாண்டம் இயக்கவியலில் பயன்படுத்தப்படுகிறது இது சில நேரங்களில் கணிதவியலாளர்களால் பயன்படுத்தப்படும் குறியீடாகும் இது நாம் குறிக்கும் குறியீடாகும் பொதுவாக இந்த குறியீட்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே நீங்கள் எந்தவொரு குறிப்பையும் எடுக்கலாம் இந்த குறிப்பிட்ட குறியீட்டை தன்னிச்சையாக எடுக்க அனுமதிக்கிறேன் எனவே நான் இந்த குறியீட்டைத் தேர்ந்தெடுப்பேன் ஏனென்றால் நான் இதற்குப் பழக்கமாக இருக்கிறேன் இது எனது உள் உற்பத்தியைக் குறிக்கும் உள் உற்பத்தியின் இயற்பியல் பொருள் என்னவென்றால் v இல் உள்ள வெக்டர் 'u இன் நீளத்தை t உங்களுக்குக் கொடுக்கும் மேலும் அந்த நீளத்தைப் பெற நீங்கள் இந்த வெக்டரை எடுக்க வேண்டும் u நீங்கள் செங்குத்தாக விடுகிறீர்கள் இது செங்குத்தாக இருக்கிறது ஏனெனில் நான் இந்த வெக்டரை 'e என்று சொல்வதன் மூலம் குறிக்கிறேன் என்றால் 'e மற்றும் 'v க்கு இடையிலான கோணம் 90ᴼ க்கு சமம் என்று எனக்குத் தெரியும் எனவே நான் இந்த செங்குத்தான e ஐ கைவிட்டால்இந்த தூரத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் இது இந்த ஆரஞ்சு நிறத்தால் வழங்கப்படுகிறது பின்னர் நான் உள் தயாரிப்பைப் பெறுவேன் கணித ரீதியாக உள் தயாரிப்பு வெக்டர் u வெக்டரின் நீளமாக பெருக்கப்படுகிறது வெக்டர் 'v இரண்டிற்கும் இடையே ஒரு எளிய பெருக்கலும் உள்ளது இது ஒரு காரணி cos θ ஆல் பெருக்கப்படுகிறது இந்த cos θ 0 ஐ பாதிக்க பின்னர் θ Π 2 இந்த வெக்டர் 'u வெக்டர் செங்குத்தாக இருக்கும் என்பதைக் குறிக்கிறது எனவே நீங்கள் வெக்டர் 'u இன் வெக்டரை 'v திசையில் பார்க்க வேண்டும் என்றால் அந்த கூறு உண்மையில் 0 என்று நீங்கள் காணலாம் எனவே இது உள் தயாரிப்பு அல்லது டாட் தயாரிப்புஎன அழைக்கப்படுகிறது அல்லது சில நேரங்களில் இரண்டு வெக்டர்களின் அளவிடுதல் தயாரிப்பு என்று அழைக்கப்படுகிறது வெக்டர் 'v இன் அளவிடக்கூடிய தயாரிப்பு என்னவாக இருக்கும் என்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் வெக்டர் 'v ஐத் தானே திட்டமிடினால் இங்கே வெக்டர் 'v உள்ளது எனக்குக் கிடைப்பது இந்த நீள சதுரமாக இருக்கும் நான் ஏன் ஒரு நீள சதுரத்தைப் பெறுகிறேன் ஏனென்றால் 'v இல் இந்த 'v ஐ கணித ரீதியாக விரிவாக்குவது என்பது நீளத்தைப் பெறுவதாகும் 'v நான் அதை இரண்டு முறை எழுத வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியும் இங்கே 'u மற்றும் 'v இருப்பதால் அது 'v மற்றும் 'v மற்றும் கோணம் θ 0 ஆக இருக்கும் எனவே Cos θ 1 மற்றும் இந்த பகுதி 'v இன் நீளம் என்பதை நாம் அறிவோம் இது 'v இன் நீளம் எனவே எனக்கு கிடைப்பது வெக்டரின் சதுரத்தின் நீளம் மற்றும் இந்த அளவு எப்போதும் பூஜ்ஜியத்தை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இது எப்போது 0 க்கு சமமாக இருக்கும் 0 வெக்டர் அல்லது பூஜ்ய வெக்டர் என அழைக்கப்படும் ஒரு சிறப்பு வெக்டர் இருக்கும்போது இல்லையெனில் இந்த அளவு எப்போதும் 0 ஐ விட அதிகமாக இருக்கும் இது எந்த அளவையும் கொண்டிருக்கலாம் ஆனால் எந்த அளவிலும் ஒரு குறிப்பிட்ட வெக்டர் முக்கியமானது இது வெக்டர் அலகு வெக்டர் என அழைக்கப்படுகிறது யூனிட் வெக்டர் 1 அளவு கொண்டது இது எங்காவது ஒரு திசையைக் கொண்டுள்ளது யூனிட் வெக்டரின் இந்த திசை ஒரு சந்தாவால் குறிக்கப்படுகிறது அதனுடன் அது இயக்கப்பட வேண்டும் கேப் ஒரு யூனிட் வெக்டரைக் குறிக்கப் பயன்படுகிறது மேலும் நாம் எழுதிய சந்தா v வெக்டர் v உடன் இயக்கப்பட்டிருப்பதைக் கூறுகிறது இதன் மூலம் நாம் என்ன சொல்கிறோம் இந்த வெக்டர் v ஐ இந்த திசையில் யூனிட் வெக்டர் கருத்தில் கொள்ளும்போது 1 வெக்டர் கொண்ட ஒரு வெக்டர் மற்றும் அது வெக்டர் v உடன் இயக்கப்படுகிறது எனவே ஆரஞ்சு நிறத்தில் நாம் எழுதிய குறிப்பிட்ட வெக்டர் ஹேட் v எனவே இது v உடன் யூனிட் வெக்டர் எனவே நான் இதை செய்ய வேண்டிய அனைத்தையும் யூனிட் வெக்டரை எவ்வாறு பெறுவது அசல் வெக்டர் v ஐ எடுத்து பின்னர் அந்த வெக்டர்களின் நீளத்தால் வகுக்கவும் எனவே நான் வெக்டரை அதன் நீளத்தால் வகுத்தால் வெக்டர் v ஐ அதன் நீளத்துடன் இயல்பாக்குவேன் பின்னர் நான் மீண்டும் யூனிட் வெக்டரைப் பெறுவேன் இங்கே ஒரு ஹேட் பகுதி இல்லை என்று தெரிகிறது இது உண்மையில் வெக்டர் v உடன் இரண்டு வெக்டர்கள் v மற்றும் u ஆகியவை செங்குத்தாக இருக்கும்போது தொடர்புடைய யூனிட் வெக்டர்கள் சரியானவை மற்றும் இந்த வெக்டர் au அவை ஒவ்வொன்றிற்கும் செங்குத்தாக உள்ளன எனவே செங்குத்தாக இருக்கும் அசல் இரண்டு வெக்டர்களின் திசைகளில் உள்ள யூனிட் வெக்டர்கள் தங்களை செங்குத்தாக அறிவிக்கும் இந்த வெக்டர்கள் கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு அமைப்பில் வெக்டர்களாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு அமைப்பு பற்றி நான் உண்மையில் எதுவும் பேசவில்லை இது x y z அச்சு மற்றும் யூனிட் வெக்டர்கள் x y மற்றும் z ஆல் விவரிக்கப்படுகிறது அல்லது அவை உருளை ஒருங்கிணைப்பு அமைப்பு வெக்டர் உருளை ஒருங்கிணைப்பு அமைப்பாக இருக்கலாம்இந்த நிலையில் வெக்டர்கள் யூனிட் வெக்டர்கள் r Ф மற்றும் z ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் அவை கோள ஒருங்கிணைப்பு அமைப்பில் இருக்கக்கூடும் இந்த வெக்டர்களின் வடிவியல் பண்புகள் பற்றி நாங்கள் பேசியது எந்த ஒருங்கிணைப்பு அமைப்பிலும் அவை வெக்டர்களாக இருக்கக்கூடும்ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு அமைப்பிலும் இது இருக்க வேண்டும் நாம் ஏன் பொதுவாக ஒரு ஒருங்கிணைப்பு அமைப்பை அறிமுகப்படுத்துகிறோம் ஏனென்றால் இந்த வெக்டர்களைப் புரிந்துகொள்வதற்கும் கையாளுவதற்கும் இது நம் வாழ்க்கையை புரிந்துகொள்ள எளிதாக்கும் ஏனெனில் நாம் எப்போதும் திரும்பிச் சென்று வடிவியலை வரைந்து கொண்டிருக்க முடியாது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இயற்கணிதத்தை சிறிது அறிமுகப்படுத்துகிறீர்கள் எனவே வடிவியல் என்பது அசல் வெக்டர் அசல் வெக்டர் திசைகள் செங்குத்தாக இருக்கிறதா என்பதை வடிவியல் ரீதியாக எவ்வாறு தொடர்பு படுத்துகின்றன அவை 45 டிகிரி தவிர இவை வடிவியல் மற்றும் நீங்கள் எண்களைக் கொடுக்கத் தொடங்கி அந்த எண்களைக் கையாளத் தொடங்கினால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒருங்கிணைப்பில் ஒரு குறிப்பிட்ட ஒருங்கிணைப்பு முறைக்கு வந்துள்ளீர்கள் உதாரணமாக நான் எந்த வெக்டரையும் வெளிப்படுத்த முடியும் நான் கார்ட்டீசியன் அமைப்பை எடுத்துக்கொள்கிறேன் இது செவ்வக கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இது மூன்று யூனிட் வெக்டர்களால் விவரிக்கப்படும் முப்பரிமாண இடைவெளியில் மூன்று யூனிட் வெக்டர்களால் விவரிக்கப்படுகிறது அவை ax ay மற்றும் az என பெயரிடப்பட்டுள்ளன மேலும் எந்த வெக்டர் 'v ஐயும் வெக்டரின் சில கூறுகளாக x உடன் வெக்டர் சில கூறுகள் y உடன் வெக்டர் சில கூறுகள் z உடன் எழுதலாம் இப்போது இந்த வெக்டர் x திசையில் ஒன்று ஒன்று மட்டுமே என்று நான் கருதினால் இந்த சமன்பாட்டை புரட்டுவதன் மூலம் நான் எழுதியது வெக்டர் 'v க்கு ஒரு திசையைக் கொண்டிருக்கும் அல்லது vx ax ¿vy ay ¿v az அளவைக் கொண்டிருக்கும் என்பதைக் குறிக்கிறது என்பதை நான் அறிவேன் Vx 0 என்றும் vz 0 என்றும் நான் கருதினால் எனது வெக்டர் உண்மையில் y அச்சில் இயக்கப்படுகிறது என்பதாகும் பின்னர் vy உங்களுக்கு வெக்டர் நீளத்தை வழங்கும் பொதுவாக இரண்டு பரிமாண இடைவெளியில் இரண்டு அலகு வெக்டர்களில் ஒரு வெக்டர் இருந்தால் அது ax மற்றும் ay ஆல் விவரிக்கப்படுகிறது இங்கே எந்த வெக்டரும் இரண்டு வெக்டர்களாக உடைக்கப்படலாம் அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் இந்த கூறு vx மற்றும் இந்த கூறு vy ஆகும் எனவே இந்த திசைகளில் தொடர்புடைய வெக்டர்கள் vx ax மற்றும் இந்த வெக்டர் vy ay ஆல் வழங்கப்படுகிறது நீங்கள் இரண்டு வெக்டர்களை வடிவியல் ரீதியாக சேர்க்க விரும்பினால் நாங்கள் என்ன செய்தோம் என்பதை சொல்லாமல் அறிமுகப்படுத்த வேண்டும் இதை வெக்டர் 'v மற்றும் வெக்டர் 'u என்று அழைக்கிறேன் இந்த இரண்டு வெக்டர்களையும் நான் வடிவியல் ரீதியாக சேர்க்க விரும்பினால் ஒரு வெக்டர் மற்ற வெக்டரின் வால் மீது நான் என்ன செய்வேன் எனவே நான் இதை இப்படி வைத்தால் இதன் விளைவாக வரும் வெக்டர் இந்த இரண்டில் சிலவாக இருக்கும் மூன்றாவது வெக்டர் ஒரு வெக்டரின் தலையிலிருந்து மற்ற வெக்டரின் வால் வரை செலுத்தப்படுகிறது எனவே நான் எழுதிய இந்த வெக்டர் இந்த இரண்டு வெக்டர்களின் தொகையை எனக்குத் தரும் எனவே நாங்கள் இங்கு எழுதியுள்ள இந்த குறிப்பிட்ட வெக்டருக்கு நீங்கள் திரும்பிச் சென்றால் இது x உடன் உள்ள வெக்டருக்கு சமமாக இருக்கும் என்பதை உடனடியாகக் காணலாம் இது vx ax இந்த வெக்டர் மற்றும் வெக்டர் y மூலம் vy ay வழங்கப்படுகிறது நான் இந்த இரண்டு வெக்டர்களைச் சேர்த்தால் அசல் வெக்டர் v ஐப் பெறுகிறேன் நிச்சயமாக n பரிமாண விஷயத்தில் இதைச் செய்ய முடியும் இருப்பினும் அந்த m பரிமாண இடைவெளிகளை கணித ரீதியாக கற்பனை செய்வது மிகவும் கடினம் குறிப்பிட்ட யூனிட் வெக்டர் உடன் v இன் கூறுகளை வழங்குவதன் மூலம் எந்த வெக்டர் 'v ஐயும் நான் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் ஆகவே n a1 a2 a3 என பெயரிடப்பட்ட n யூனிட் வெக்டர்கள் என்னிடம் உள்ளனவா என்று சொல்லலாம் பின்னர் வெக்டர் v இன் கூறுகளை அதில் உள்ள ஒவ்வொரு வெக்டர்களிலும் கண்டுபிடிப்போம் எனது அசல் வெக்டர் v ஐ மறு கட்டமைப்பதற்காக அந்த தொடர்புடைய வெக்டர்களிலிருந்து கூறுகள் அல்ல இந்த வெக்டர் 'v ஐ n பரிமாண இடைவெளியில் n வெக்டர்களால் ஆனது என்று நான் நினைக்க முடியும் இவை அனைத்தும் ஒருவருக்கொருவர் செங்குத்தாக இருக்கின்றன ஏனெனில் இந்த தொகுப்பு ai யூனிட் வெக்டர்கள் i 1 முதல் n வரை அவை செங்குத்தாக அல்லது பரஸ்பர செங்குத்தாக உள்ளன அதாவது நாம் இரண்டு வெக்டர்களை எடுத்துக் கொண்டால் ai மற்றும் aj அவை இரண்டும் வித்தியாசமாக இருக்கலாம் i j க்கு சமமாக இருக்கக்கூடாது பின்னர் இது 0 க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் அவை சமமாக இருந்தால் அவை மதிப்பு ஒன்றுக்கு சமமாக இருக்கும் i j க்கு சமமாக இல்லாதபோது இது i j ஆக இருக்கும் மற்றும் ஒரு வெக்டரை அதன் அடிப்படையில் எழுதுவது கூறுகள் கூறு வெக்டர்கள் வெக்டர்கள் சிதைவு என அழைக்கப்படுகிறது அதில் கூறுகள் உள்ளன எனவே இந்த கருத்துக்கள் மிகவும் தெளிவாக உள்ளன என்று நம்புகிறேன் இது இப்போது ஒரு சுருக்கமான மதிப்பாய்வு ஆகும் இப்போது நாம் என்ன செய்வோம் என்பது சிக்னலுக்கு ஒத்த விஷயங்களைப் பற்றி சிந்திக்க விரும்புகிறோம் ஆகவே இதைப் பார்ப்பதன் மூலம் ஆரம்பிக்கலாம் எனக்கு ஒரு சிக்னல் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இது நேரம் s இன் தொடர்ச்சியான செயல்பாட்டை உருவாக்கும் ஒரு வழியாகும் ஆகவே இது பெரியது என்று நான் கருதுவதற்கு இந்த வழி 0 முதல் t வரையிலான நேர இடைவெளியில் வரையறுக்கப்படுகிறது குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சிக்னல் s விவரிக்கப்பட்டுள்ளதால் இது எந்த வடிவத்தையும் கொண்டிருக்கக்கூடும் என்பதால் இதை ஒரு t இரண்டாவது சிக்னலாக நான் கருதுகிறேன் இது 0 முதல் t a க்கு இடையில் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு வெக்டர் வைத்திருக்கலாம் இது இந்த வழக்கு தொடர்ச்சியான மற்றும் எல்லைக்குட்பட்டது என்று கருதப்படுகிறது இந்த கூடுதல் தடையினால் தான் கணித செயல்பாடுகள் வரையறுக்கப்பட்டதாக இருப்பதால் அவை முடிவிலிக்கு ஓடாது இந்த விஷயத்தில் அவற்றுடன் வேலை செய்வது கடினம் எனவே இந்த கூடுதல் தடைகளை நான் அறிமுகப்படுத்துகிறேன் அதற்காக நான் t விநாடிகளின் தடையை அறிமுகப்படுத்துகிறேன் ஏனெனில் டிஜிட்டல் தகவல்தொடர்பு அமைப்புகளில் ஒவ்வொரு நொடியின் மூலமானது புதிய அலைவடிவத்தை அனுப்பும் அது மறைமுகமாக சில தகவல்களைக் கொண்டிருக்கும் எனவே அதில் தகவல்களும் கடைசி t விநாடிகளும் உள்ளன எனவே அந்த காரணத்திற்காக நான் அத்தகைய அலை வடிவங்களின் தொகுப்பைக் கருதுகிறேன் எனவே அலைவடிவங்களின் தொகுப்பை s1 s2 மேலும் sm என பெயரிட அனுமதிக்கிறேன் எனது வெக்டர்களின் தொகுப்பு அனைத்தும் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் அவை ஒரே நேர இடைவெளியில் 0 முதல் t வரை வரையறுக்கப்பட்டுள்ளன இப்போது இந்த வெக்டர்கள் அவை சில அலை வடிவங்கள் என்று உங்களுக்குத் தெரியுமா உண்மையில் மன்னிக்கவும் இந்த நேரத்தில் அவை வெக்டர்கள் அல்ல இவை சில அலை வடிவங்கள் அவை நேரத்தின் செயல்பாடுகள்இப்போது அவை வெக்டர்கள் என்று நான் எப்படிக் கூறுவது நான் அவற்றை வெக்டர்கள் எனக் கோர வேண்டுமானால் அல்லது சிக்னல்களை வெக்டர்களாகக் கருதலாம் என்று நான் கூற வேண்டுமானால் நான் இரண்டு அனலாக் புள்ளிகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் நான் ஒரு யூனிட் சிக்னலைக் கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் யூனிட் வெக்டரைக் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவோ அல்லது வெக்டரைக் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவோ நான் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சொல் பயன்படுத்தப்படாவிட்டாலும் இரண்டு அலைவடிவங்களின் உள் உற்பத்தியை நான் வரையறுக்க வேண்டும் எனவே இந்த சிக்னல்களின் அடிப்படையில் வெக்டர்களுடன் இருந்ததை நான் மாற்றுவேன் என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டைக் கைப்பற்றும் யூனிட் சிக்னலை நான் கண்டுபிடிக்க வேண்டும் இது இந்த சமன்பாட்டைக் கைப்பற்றும் அசல் வெக்டர் v வகுப்பை அதன் நீளத்தால் நான் எடுக்க முடியும் எனவே நீளத்தையும் தெளிவாக வரையறுத்துள்ளேன் நீளம் இரண்டு வெக்டர்களின் உள் தயாரிப்புடன் தொடர்புடையது என்பதை நான் ஏற்கனவே அறிவேன் எனவே உள் தயாரிப்பு நீளத்தை ஒன்றாக வரையறுக்க முடியும் எனவே நீளத்திற்கும் ஒத்ததாக எனக்கு ஏதாவது தேவை மேலும் அதன் கூறு அலைவடிவங்களில் சிக்னல்களை சிதைக்கும் திறன் எனக்கு தேவை எனவே இந்த அலை வடிவங்களை அதன் கூறு அலைவடிவங்களாக சிதைக்கிறேன் எனவே இந்த சிக்கல்கள் அனைத்தையும் சிக்னல்களுடன் கையாள்வோம் பின்னர் உள் உற்பத்தியை வரையறுத்தால் நான் எதையும் நம்பவில்லை என்பதைப் பார்ப்போம் ஏனெனில் இந்த கட்டத்தில் s1 s2 மற்றும் sm பல சிக்னல்களுக்கு வடிவியல் உள்ளுணர்வு இல்லை எனவே நான் ஒரு வடிவியல் உள்ளுணர்வைக் கொண்டு வர வேண்டும் முதலில் s1 மற்றும் s2 ஆகிய இரண்டு அலைவடிவங்களின் உள் உற்பத்தியை வரையறுப்பதன் மூலம் இவை இரண்டும் உண்மையான சிக்னல்கள் என்று கருதி என்ன நடக்கும் என்பதைக் கருத்தில் கொள்வது மிகவும் எளிதானது அவை சிக்கலான சிக்னலாக இருக்கும்போது இரண்டிற்கும் கொடுக்கிறேன் நான் அதைச் செய்வதால் 1 ஐ மற்றவர்கள் எளிதில் பெற முடியும் எனவே இரண்டு வெக்டர்களின் உள் தயாரிப்பு அவை இரண்டும் உண்மையானவை என்று கருதினால் அவை இந்த குறிப்பிட்ட ஒருங்கிணைப்பால் வழங்கப்படுகின்றன S1 மற்றும் s2 ஆகியவை சிக்கலானதாக இருந்தால் உள் தயாரிப்பு ∫0T s1 s2 ¿ dt ஆல் வழங்கப்படுகிறது இந்த உள் தயாரிப்பு அர்த்தமுள்ளதா ஆம் உங்களிடம் s1 s2 இருக்கும்போது இந்த அளவு ∫0T ¿s1 ∨¿2 dt ¿ இது 0 ஐ விட அதிகமாக இருக்கும் ஏன் இங்கே ஒருங்கிணைப்பு 0 ஐ விட அதிகமாக உள்ளது எனவே இங்கே ஒரு வெக்டரின் உள் தயாரிப்பு எப்போதும் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்ற கருத்து எனக்கு உள்ளது இது எப்போது 0 க்கு சமமாக இருக்கும் இது s 0 எல்லா நேரத்திற்கும் 0 என வரையறுக்கப்படும் போது மட்டுமே 0 க்கு சமமாக இருக்கும் எனவே இது ஒரு சிறிய கணித சின்னமாகும் என்று அனைவருக்கும் குறிக்கிறதுஎனவே எல்லா நேரத்திலும் t வரையறுத்தால் இந்த s1 0 அல்லது பொதுவாக எந்த சிக்னலும் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் அந்த 0 சிக்னலின் உள் தயாரிப்பு எப்போதும் 0 க்கு சமமாக இருக்கும் S1 மற்றும் s2 ஆகிய இரண்டு அலைவடிவங்கள் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் என்பதையும் நாங்கள் வரையறுக்கிறோம் இவை அவற்றின் உள் தயாரிப்பின் போது ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் ஆகும் இது இந்த குறிப்பிட்ட ஒருங்கிணைந்த மன்னிக்கவும் ஒருங்கிணைப்பு மறைந்துவிடும் எனவே இந்த ஒருங்கிணைப்பு 0 இல் முடிவடையும் போது அவற்றை ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் என்று அழைக்கிறோம் எனவே நாம் பார்த்தது என்னவென்றால் உள் உற்பத்தியின் இந்த குறிப்பிட்ட வரையறை உள் தயாரிப்பு மற்றும் நீளம் செங்குத்தாக அல்லது ஆர்த்தோகனாலிட்டி போன்ற வடிவியல் அம்சங்களில் சிலவற்றைப் பிடிக்க எங்களை அனுமதித்துள்ளது அது ஏன் யூனிட் சிக்னலை இப்போது வரையறுக்க அனுமதித்துள்ளது என்று நாங்கள் கேட்டோம்நான் s1 உடன் யூனிட் சிக்னலைக் கண்டுபிடிக்க விரும்பினால் அதை ϕS1 எனக் குறிக்கிறேன் இது நிச்சயமாக நேரம் t இன் செயல்பாடாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது ஒரு யூனிட் சிக்னல் என்பதால் இதற்கு மேல் ஒரு ஹேட் ஐ கீழே வைக்கிறேன்எனவே நான் இதைக் கண்டுபிடிக்க விரும்பினால் இந்த சிக்னல் s1 ஐ எடுத்து அந்த சிக்னலை அதன் நீளத்தால் வகுக்க விரும்புகிறேன் அந்த சிக்னல் s1 நன்றாக இருக்கும் இந்த இரண்டு வெக்டர்களின் உள் தயாரிப்பு அலைவடிவம் s1 இன் உள் தயாரிப்பு உண்மையில் எனக்கு நீள ஸ்கொயர் ஐ தருகிறது என்று எனக்குத் தெரிந்தால் இது ஒரு நெறிமுறை ஸ்கொயர் எனவே இந்த உறவைத் தலைகீழாக மாற்றுவதன் மூலம் நான் சிக்னலின் நீளத்தை ¿Vs1 ∨¿ √¿ s1 ∨s1 ¿¿ எனப் பெறுகிறேன்எனவே இது நீளத்தை அளிக்கிறது எனவே இந்த நீளத்தை நான் இங்கே வைக்கலாம் இந்த வெளிப்பாட்டில் சமன்பாடு 1 இலிருந்து நீளத்தை நான் வகுப்பில் சமன்பாடு 2 க்கு கீழே வைக்கலாம் மற்றும் ϕS1 யூனிட் சிக்னலைப் பெறலாம் உதாரணமாக இந்த சிக்னலை cos 2πfst s1 ஆகவும் மற்றொரு சிக்னல் sin 2πfst s2 ஆகவும் கருதுங்கள் √¿ s1 ∨s1 ¿¿ எனப் பெறப்படும் s1 சிக்னலின் நீளம் என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் எனவே ஸ்கொயர் ரூட்டிற்குள் நீங்கள் அறிந்த வாதத்தை நான் வெளிப்படையாக மதிப்பீடு செய்ய வேண்டும் அந்த வாதம் அடிப்படையில் 0 முதல் t வரை இருக்கும் இது cos22πfst dt ஆக இருக்கும் இதை Cos2 1 ஐ 1 cos2θ 2 என எழுத முடியும் என்று எனக்குத் தெரியும் பின்னர் அந்த cos 0 உடன் ஒன்றிணைக்கும் ஏனென்றால் fs T 1 ஐ விட மிகப் பெரியது மிகப் பெரியது என்று நான் கருதுகிறேன் அல்லது நீங்கள் அதில் மகிழ்ச்சியடையவில்லை என்றால் fs ஐ 1 t இன் சில முழு எண்ணாகக் கருதலாம் எனவே இது சில முழு எண் மல்டிபிளாக இருக்க வேண்டும் அல்லது இது ஒன்றோடு ஒப்பிடுகையில் மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் இதனால் இந்த உயர் அதிர்வெண் தனிமைப்படுத்தல்கள் அனைத்தும் போய்விட்டன இதனுடன் நான் பெறுவது அடிப்படையில் T 2 ஆகும் எனவே இதை நான் உள் தயாரிப்பில் மட்டுமே பெற்றுள்ளேன் எனவே நான் பெறுவது உள் தயாரிப்புதான் ஆனால் நீளத்தை நான் கண்டுபிடிக்க விரும்பினால் நீளம் இருக்கும் நான் உள் உற்பத்தியின் ஸ்கொயர் ரூட்டை எடுக்க வேண்டும் எனவே நான் √T 2 ஐப் பெறுகிறேன் எனவே ϕS1 சிக்னல் இது அலகுகள் சிக்னல் சரி இது ஒரு அலகு சிக்னல் அசல் சிக்னல் s1 ¿ T 2 ஆல் கொடுக்கப்பட்டுள்ளது இதை நான் மறுசீரமைக்கலாம் மற்றும் √2 T cos 2πfst ஐ எழுதலாம் இதேபோல் ϕS2 ஐ √2 T sin 2πfst என்றும் எழுதலாம் என்பதைக் காட்டலாம் இப்போது இந்த ϕS1 உண்மையில் செங்குத்தாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் இது ϕS1 செங்குத்தாக ஆர்த்தோகோனலுக்கான ஒரு குறுகிய கை குறியீடாகும் எனவே இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் இந்த கயிறின் உள் உற்பத்தியை நீங்கள் சரியாகக் கருத்தில் கொள்ள வேண்டும் உள் உற்பத்தியை நான் கருத்தில் கொள்ளும்போது இந்த √2 T இரண்டு சொற்களுக்கும் பொதுவானதாக இருக்கும் எனவே இது 2 T 0 to t ஆக மாறுகிறது பின்னர் எனக்கு cos 2πfst உள்ளது sin 2πfst தெளிவாக cos சிக்னல் 0 முதல் t வரையிலான காலத்திற்கு மேல் இருக்கும் இது இந்த வடிவத்தின் செயல்பாடாக இருக்கும் அதேசமயம் sin செயல்பாடு இருக்கும் ஆனால் நீங்கள் sin செயல்பாட்டைப் பார்க்கும்போது இதை சரியாக எழுதவில்லை என்று நம்புகிறேன் இது எதைக் குறிக்கிறது என்றால் இந்த இரண்டின் உற்பத்தியின் கீழ் உள்ள பகுதியை எடுத்துக்கொள்வதோடு அந்த பகுதி உண்மையில் வகைப்படுத்தலை மறைத்துவிடும் ஏனெனில் அவற்றில் ஒன்று எங்கள் செயல்பாடு மற்றொன்று கூட செயல்படுகிறது எனவே இந்த சக 0 க்கு சமமாக இருக்கும் இது முதலில் s1 மற்றும் s2 ஆர்த்தோகனல் சரி என்பதைக் குறிக்கிறது மற்றும் மற்றொரு கருத்து சிக்னலை அதன் கூறுகளில் சிதைப்பதைப் பார்ப்பது ஏனென்றால் அதனுடன் தொடர்புடைய உறவு நமக்கு ஒரு திசையன் இருந்தால் அது v 3D இடத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்தால் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் செங்குத்தாக இருக்கும் 3 திசையன்களை வரையறுக்க முடியும் அந்த வெக்டர்களைப் பொறுத்தவரை அந்த யூனிட் வெக்டர்களின் காலப்பகுதியில் நான் வரையறுக்க முடியும் âx இந்த உரிமையை என்னால் வரையறுக்க முடியும் எனவே இதுபோன்ற இரண்டு குறிப்பிட்ட நிகழ்வுகளை மட்டுமே கருத்தில் கொள்ள அனுமதிக்கிறேன் எனவே இதுபோன்ற இரண்டு குறிப்பிட்ட நிகழ்வுகளை மட்டுமே நான் கருத்தில் கொள்ள அனுமதித்தேன் எனவே vx âx vy ây இந்த வெக்டரை என்னால் வரையறுக்க முடியும்v இதேபோல் நான் வெக்டரை பொதுவாக எழுத விரும்பினால் g என்று சொல்லலாம் பிறகு நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த வெக்டர் g இன் உள் உற்பத்தியை யூனிட் வெக்டர் மீது கண்டுபிடிக்கவும் அல்லது யூனிட் சிக்னல் ϕS1 இது எனக்கு ϕS1 இல் g இன் கூறுகளைத் தரும் பின்னர் இது x இன் திசையில் யூனிட் வெக்டர் உடன் பெருக்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் இதற்குத் திரும்பினால் இந்த vx ஆனால் 'v | âx இன் உள் தயாரிப்பு ஏன் இது மிகவும் நல்லது ஏனென்றால் நான் இப்போது இந்த வெக்டரின் நீளத்தைப் பார்த்தால் வெக்டரின் நீளம் ¿V'v∨¿ || âx || cos θ இந்த வரையறைக்குச் செல்லும் இந்த 'v மற்றும் âx க்கு இடையில் கோணமாக θ வாக இருக்கும் இந்த நீளம் 'v ஆகும் எனவே எனக்கு கிடைப்பது v cos θ மற்றும் இது உண்மையில் திசையில் 'v இன் x திசையில் நீளம் ஆனால் x உடன் வெக்டரைக் கண்டுபிடிக்க விரும்பினால் இது நீளம் மட்டுமே இதை நான் யூனிட் வெக்டர் âx ஆல் பெருக்க வேண்டும் எனவே இங்கே அதே தர்க்கத்தைப் பார்த்து இந்த g ஐ எடுத்து பின்னர் g இன் உள் உற்பத்தியைக் கண்டுபிடி ϕS1 இல் இதை நாம் திட்டமாக அழைக்கிறோம் ஆகவே ϕS1 இல் உள்ள g திட்டமானது ϕS1 இல் g இன் நீளத்தை உங்களுக்குத் தரும் என்று நாங்கள் கூறுகிறோம் இதை ϕS1 உடன் பெருக்கவும் இதே போல் இதை நீங்கள் பெருக்கலாம் g இன் உள் உற்பத்தியை ϕS2 உடன் காணலாம் இதன் விளைவாக வரும் கூறுகளை ϕS2 ஆல் பெருக்கவும் இந்த வழியில் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் எந்த சிக்னல் s யூனிட் வெக்டர்கள் அல்லது யூனிட் சிக்னல்களான இந்த கயிறு வெக்டர்களின் அடிப்படையில் எழுதப்படலாம் எனவே ஒரு அர்த்தத்தில் ஒரு சிக்னலை ஒரு வெக்டர் என்று நாம் கருதுகிறோம் இந்த கட்டத்தில் உகந்த பெறுநர்களைப் பற்றி விவாதிக்கும்போது மிக முக்கியமான கலந்துரையாடல் சாத்தியமாகும் இந்த உறவு அல்லது கருத்து அல்லது சிக்னலை ஒரு வெக்டர் பற்றி விவாதிப்பது எனக்கு போதுமானதாக இருக்கும் ஏனென்றால் எனக்கு அடுத்து தேவையானது வீச்சு ஷிப்ட் கீயிங் கட்ட ஷிப்ட் கீயிங் பொதுவாக ஒரு M ary கட்ட ஷிப்ட் கீயிங் அல்லது QAM ஐ நான் பரிசீலிப்பேன் இந்த மாடுலேஷன் முறைகள் அனைத்தும் இரண்டு யூனிட் சிக்னல்களைப் பற்றி பேசுவதன் மூலம் வடிவியல் ரீதியாக இரண்டு ஆர்த்தோகனல் சிக்னல்கள் பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஆர்த்தோகனல் சிக்னல்கள் cos 2πfst மற்றும் sin 2πfst தொடர்புடைய சிக்னல்கள் இவை இரண்டிலும் உள்ள யூனிட் சிக்னல்களான ϕS1 மற்றும் ϕ2S2 என பெயரிடப்படலாம் இது எனக்குப் போதுமானது ஏனென்றால் எந்தவொரு சிக்னலும் s ஐ அதன் கட்டக் கூறு si cos 2πfst -sq sin 2πfst மூலம் விவரிக்க முடியும் என்பதை கடைசி தொகுதியில் பார்த்தோம் si மற்றும் sq 0 முதல் t வரையிலான காலப்பகுதியில் கிட்டத்தட்ட நிலையானதாக இருக்கும் வரை cos 2πfst மற்றும் sin 2πfst ஆகியவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பதை நாம் அறிவோம் எனவே இந்த உண்மையில் எனக்கு தெரியும் ϕS1 √2 Tcos 2πfst ஆல் வழங்கப்படுகிறது எனவே cos 2πfst ஐ √2 T ϕ S1 என எழுத முடியும் ஆகவே நான் si மற்றும் sq ஐக் கொண்டிருக்கும்போது கட்டம் மற்றும் இருபடி கூறுகள் கால் பத்துகள் கால அளவை 0 க்கு ஏறக்குறைய மாறிலிக்கு எழுதுகின்றன பின்னர் இந்த குறிப்பிட்ட சிக்னல் s உண்மையில் இரண்டு பரிமாணங்களில் ஒரு வெக்டர் ஆகும் இந்த வழக்கில் பரிமாணங்கள் ϕS1 மற்றும் ϕS2 இலிருந்து வருகின்றன அவை cos 2πfst மற்றும் sin 2πfst உடன் தொடர்புடையவை எனவே இது si√T 2 ϕ 1S1 sq √T 2 ϕS2 ஆக இருக்கும் நீங்கள் s ஐ வரையறுக்கலாம் அல்லது s பற்றி உள்ள அனைத்தையும் si மற்றும் sq என்ற இரண்டு எண்களைக் கொடுத்து கைப்பற்றலாம் இது I மற்றும் Q என அழைக்கப்படும் இரு பரிமாண விமானத்தை உருவாக்க என்னை அனுமதிக்கும் மேலும் இந்த I மற்றும் Q விமானத்தில் இதை நான் குறிக்க முடியும் மற்றும் ஒரு வெக்டர் என sq இது என் ஒருங்கிணைப்பு அமைப்பாக இருக்கும் ஒருங்கிணைப்பு அமைப்பு si மற்றும் sq இன் இந்த கூறுகளைக் கொண்டுள்ளது எனவே இது s இன் எனது வடிவியல் பொருளாக இருக்கும் நாங்கள் இங்கே நிறுத்துவோம் பின்னர் மாடுலேஷன் முறைகளுடன் தொடங்குவோம் இந்த வெவ்வேறு ஆப்டிகல் மாடுலேஷன் முறைகள் டிஜிட்டல் ஆப்டிகல் முறைகளை அடுத்த தொகுதியில் அவற்றை வரைபடமாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் எனவே நாங்கள் இங்கே நிறுத்துவோம் பின்னர் அடுத்த தொகுதியில் தொடருவோம்